அன்பான பங்கேற்பாளர்களே உங்கள் அனைவரையும் நான்காவது வாரத்தில் 3 வது தொகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த தொகுதியில் நாம் மற்றவர்களின் இயக்க சமிக்ஞைகளைப் புரிந்துகொள்ள குரோமாடிக்ஸ் ஓல்ஃபாக்டிக்ஸ் மற்றும் உடல் தோற்றத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றி விவாதிப்போம் தகவல்தொடர்புகளின் சொற்கள் அல்லாத அம்சங்களின் துணைப்பிரிவாக குரோமாட்டிக்ஸ் மற்றும் ஆப்டிக்ஸ் ஆகியவை சமீபத்தில் வெளிவந்துள்ளன ரே பேர்ட்விஸ்டெல் அல்லது ஹால் எட்செட்ரா முதலியவற்றின் ஆரம்ப விவாதங்களில் அவை சேர்க்கப்படவில்லை வெவ்வேறு வண்ணங்களுக்கு நாம் பதிலளிக்கும் வழி குரோமடிக்ஸ் எங்கள் காட்சி உணர்வு செயலில் மற்றும் செயலற்ற முறையில் பயன்படுத்தப்படுகிறது வண்ணங்களின் மூலம் செய்திகளைத் தொடர்புகொள்வது குரோமடிக்ஸ் ஆகும் இந்த பகுதியில் இன்னும் அதிக வேலை செய்யப்படவில்லை என்றாலும் இது சொற்கள் அல்லாத தகவல்தொடர்புக்கான ஒரு முக்கிய அம்சமாகும் எங்கள் காட்சி உணர்வு செயலில் மற்றும் செயலற்ற முறையில் பயன்படுத்தப்படலாம் எனவே இது வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு மற்ற எல்லா அம்சங்களையும் போலவே கிட்டத்தட்ட உடனடி மற்றும் ஆழ் முறையில் பதிலளிக்கிறது வண்ணங்கள் கலாச்சார அர்த்தங்களையும் கொண்டிருக்கின்றன மேலும் அவை வெவ்வேறு கலாச்சாரங்களில் வெவ்வேறு பண்புகளையும் உணர்வுகளையும் குறிக்கின்றன ஒரு வண்ணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொர ஆனால் மற்ற கலாச்சாரத்தில் அதற்கு வேறு விளக்கம் இருக்கலாம் உதாரணமாக சில நாடுகளில் கறுப்பு என்பது துக்கத்தின் நிறம் வேறு சில கலாச்சாரங்களில் இந்த துரதிர்ஷ்டவசமான சந்தர்ப்பங்களில் பொருத்தமான வெள்ளை நிறமாக கருதப்படுகிறது ஒருவருக்கொருவர் மற்றும் வணிக தொடர்புகளின் சூழலில் வெவ்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு நாம் எவ்வாறு விளக்கம் அளிக்கிறோம் மற்றும் nIபதிலளிக்கிறோம் என்பதோடு தொடர்புடைய இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பதிலளிக்க இரண்டு வழிகள் இருக்கலாம் முதன்மையாக எங்கள் சுற்றுப்புறங்களிலும் ஒரு இடத்தின் வடிவமைப்பிலும் அலுவலக இடங்களின் வடிவமைப்பிலும் பார்க்கிறோம் வண்ணத்தின் பங்கு முக்கியமானது எனவே வணிக மற்றும் தொழில்முறை உலகில் வண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட சக்தியைக் கொண்டுள்ளன என்று நாம் கூறலாம் பிராண்டுகளின் லோகோ மற்றும் காட்சி அடையாளத்தை வழங்குவதற்குப் பயன்படுத்தப்படும் வண்ணம் ஆதிக்கம் செலுத்தும் மார்க்கெட்டில் இது குறிப்பாகத் தெரியும் ஒரு பிராண்டுகளின் லோகோவைப் பார்க்கும்போது பல்வேறு வகையான காட்சி குறிப்புகள் வடிவங்கள் எண்கள் சில சொற்கள் கூட இருக்கும் ஆனால் இறுதியில் என்னவென்றால் நாம் பொதுவாக நினைவில் வைத்திருக்கும் வண்ணம் மற்றும் வண்ணத்தின் பயன்பாடு பிராண்ட் அங்கீகாரத்தை அதிகரிக்கிறது 80 சதவீதம் வரை ஒரு பிராண்டில் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் நன்கு சிந்திக்கப்பட்ட வண்ணத்தைப் பயன்படுத்துவது ஒரு கூட்டத்தில் தனித்து நிற்கிறது என்பதை நடைமுறை மட்டத்தில் காண்கிறோம் பிராண்ட் மற்றும் வண்ணங்களுக்கிடையிலான உறவு இந்த நிலைமைக்கு ஒரு சரியான பொருத்தமாக இருப்பதன் நிறத்தின் சரியான தன்மையைக் குறிக்கிறது வண்ணமயமாக்கல் மார்க்கெட்டிங் மட்டுமல்ல ஆனால் எங்கள் ஆடைகளில் நாம் தேர்ந்தெடுக்கும் பாகங்கள் எங்கள் பரிசுகளை முதலியவற்றை தொகுக்கும் விதத்தில் காண்கிறோம் நாங்கள் நோக்கம் கொண்ட செய்திகளை அனுப்புகிறோம் ஆனால் பெரும்பாலும் அவை திட்டமிடப்படாதவை குறுக்கு கலாச்சார முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வண்ணங்கள் ஒரு நிறுவனத்தில் பணி கலாச்சாரத்தையும் சில வண்ணங்களின் உதவியுடன் உருவாக்கக்கூடிய பெருநிறுவன அடையாளத்தையும் பாதிக்கின்றன என்பதைக் காண்கிறோம் நடாலி பாய்ட் அமெரிக்காவில் வணிக பேக்கேஜிங்கில் வண்ணத்தின் கலாச்சார சங்கங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் போன்ற சூடான வண்ணங்கள் கவலை பசி விழிப்புணர்வை அதிகரிக்கின்றன எனவே துரித உணவு சங்கிலிகள் பெரும்பாலும் சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ண கலவையை தேர்வு செய்கின்றன ஏனெனில் இந்த நிறங்கள் பசியை அதிகரிக்கும் மறுபுறம் குளிர் வண்ணங்கள் இனிமையான ஒரு விளைவை உருவாக்குகின்றன மேலும் அவை சிந்தனையைத் தூண்டுகின்றன எனவே உணவகங்களின் உள்துறை அலங்காரத்தில் அவை விரும்பப்படுகின்றன எங்கள் வண்ணத் தேர்வு மற்றவர்களிடம் நம் மனப்பான்மையைக் குறிக்கிறது அதே நேரத்தில் நமது சூழலில் வண்ணத்தின் தேர்வு நம் மனநிலையையும் பாதிக்கிறது எங்கள் சுற்றுப்புறத்தில் அழகாக மகிழ்வளிக்கும் அந்த வண்ணங்களின் பயன்பாடு பணியிடத்தில் எங்களுக்கு ஒரு நேர்மறையான தூண்டுதலை உருவாக்குகிறது மேலும் அவை எங்கள் உத்தியோகபூர்வ தொடர்புகளின் போது நம் கவனத்தைத் தக்கவைக்க உதவுகின்றன போதிய வண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பது ஊழியர்களை கண் திரிபு அல்லது தலைவலியை ஏற்படுத்துவதன் மூலம் பாதிக்கக்கூடும் ஆனால் இது சோர்வு உணர்வை ஊக்குவிக்கும் டாக்டர் டேவிட் லூயிஸ் என்ற வண்ண உளவியலாளரின் ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பை நான் குறிப்பிடுவேன் அவர் தனது ஆராய்ச்சியில் 80 சதவிகித ஊழியர்கள் தங்கள் சூழலின் நிறம் அவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்புகிறார்கள் என்று கண்டுபிடித்தார் ஊழியர்களிடையே நேர்மறையான உணர்வுகளைத் தூண்டக்கூடிய வண்ணங்களை நன்கு திட்டமிடப்பட்ட பயன்பாடு சிறந்த படைப்பாற்றல் மற்றும் புதுமையான யோசனைகளுக்கு இட்டுச் செல்லும் வண்ணங்களுக்கு ஒரு உளவியல் தொடர்பு இருப்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் இதனால் அவை ஒரு குறிப்பிட்ட தகவல்தொடர்பு மதிப்பைக் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக செயல்திறன் ஒரு பச்சை அறையில் மிகவும் நிதானமாக உணர்கிறது மற்றும் பளுதூக்குபவர்கள் நீல நிற ஜிம்களில் தங்கள் சிறந்ததைச் செய்கிறார்கள் ஆனால் தொழில்முறை உலகில் இதைத் தாண்டி நம் உடலில் நாம் கொண்டு செல்லும் வெவ்வேறு பாகங்கள் மூலம் வண்ணங்களைத் தேர்ந்தெடுப்பது நமது ஆளுமையையும் நமது மற்றவர்களுக்கான அணுகுமுறைகள் வெவ்வேறு வண்ண உளவியலாளர்கள் பணியிடத்தில் சரியான நிழல்களை அணிவது முக்கியம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் ஏனெனில் இது எங்கள் சகாக்கள் மற்றும் எங்கள் முதலாளிகள் மீது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை உருவாக்க உதவுகிறது மற்றும் எங்கள் தொழில் தேர்வுகளை மேம்படுத்த முடியும் இந்த கண்டுபிடிப்பு அடுத்த தர்க்கரீதியான கேள்விக்கு நம்மைக் கொண்டுவருகிறது இதுதான் தொழில்முறை சூழல்களுக்கு பொருத்தமான வண்ணங்களாக இருக்கலாம் ஒரு இருண்ட நிறங்கள் அதிகார உணர்வை வெளிப்படுத்துகின்றன அதே நேரத்தில் இலகுவான நிழல்கள் அணுகக்கூடிய படத்தை உருவாக்குகின்றன அனைத்து பாலினங்களுக்கும் தொழில்முறை உடைகளுக்கு பொருத்தமான நிறம் கருப்பு அல்லது கடற்படை நீலம் என்று இந்த ஆலோசனையில் வெவ்வேறு கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட ஒருமனதாக உள்ளன சில உளவியலாளர்கள் சாம்பல் நிறத்தையும் பரிந்துரைத்துள்ளனர் ஆனால் பெரும்பான்மையானது கருப்பு அல்லது கடற்படை நீலத்திற்கு ஆதரவாக உள்ளது இந்த வண்ணங்கள் அதிகாரம் மற்றும் சக்தி போன்ற பண்புகளுடன் தொடர்புடையவை கறுப்பு குறிப்பாக உறுதியான ஆக்கிரமிப்பு உணர்வோடு தொடர்புடையது ஒரு சீருடைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட வண்ணம் மற்றும் ஊழியர்களின் நடத்தை மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் உடையணிந்த ஒரு ஊழியரிடம் வாடிக்கையாளரின் நடத்தை ஆகியவற்றுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட உறவு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் நம்மை சிந்திக்க வழிவகுக்கின்றனர் தொழில்கள் எப்போதும் இந்த ஆராய்ச்சியாளர்களைப் பயன்படுத்திக் கொண்டுள்ளன வெவ்வேறு தொழில்கள் வெவ்வேறு குறிக்கோள்களையும் செய்திகளையும் கொண்டுள்ளன அவை அவை தெரிவிக்க மற்றும் நிறைவேற்ற விரும்புகின்றன அவற்றில் வெவ்வேறு பிராண்ட் படங்களும் உள்ளன மேலும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்குள்ளும் கூட வெவ்வேறு பிரிவுகள் வெவ்வேறு வகையான கடமைகளைச் செய்வதைக் காண்கிறோம் எனவே மக்கள் எவ்வாறு நடந்துகொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள் மற்றும் பணியிடத்தில் தங்கள் தேர்வுகளைச் செய்கிறார்கள் என்பதில் ஆழ் மற்றும் ஆழமாக வேரூன்றிய உணர்ச்சிபூர்வமான பதில்களைத் தூண்டுவதற்கு வண்ண உளவியலின் மிகச்சிறந்த விளைவைப் பயன்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் சரியாகப் பயன்படுத்தினால் பணியிடத்தில் செயல்திறன் மற்றும் நேர்மறை உணர்வை கணிசமாக அளிக்கும் திறனும் வண்ணங்களுக்கு உண்டு 1999 ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட கிரெய்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வில் வெவ்வேறு நீல நிற நிழல்களில் சீருடை அணிந்த ஊழியர்கள் அமைதியாக உணர்ந்தனர் மேலும் அவர்கள் தங்கள் தொழில்முறை பாத்திரங்கள் மற்றும் திறமை குறித்து அதிக நம்பிக்கையையும் உணர்ந்தனர் சீரான வண்ணங்களின் தேர்வு குறிப்பிட்ட ஆழ் செய்திகளை வெளிப்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக மருத்துவ ஊழியர்கள் மருத்துவர்கள் ஆய்வகத் தொழிலாளர்கள் எப்போதும் வெள்ளை நிற உடையில் இருப்பார்கள் ஏனெனில் இது தூய்மை உணர்வைத் தருகிறது மேலும் துப்புரவு மற்றும் மலட்டுத்தன்மையின் தொடர்புகளையும் தூண்டுகிறது மெக்டொனால்ட் மஞ்சள் மற்றும் சிவப்பு கலவையை சிவப்பு நிறத்தைப் பொருத்தவரை உற்சாகத்தின் தொடர்புடைய பண்புகளைப் பிடிக்கப் பயன்படுத்தினார் மேலும் அவை வழக்கமாக மஞ்சள் நிறத்துடன் தொடர்புடைய அரவணைப்பு மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வுகளை வெளிப்படுத்தின இந்த சங்கங்களும் ஆராய்ச்சியால் ஆதரிக்கப்பட்டுள்ளன இந்த விளக்கப்படம் வெவ்வேறு வண்ணங்களைக் கொண்ட சாதாரண சங்கங்களைக் காட்டுகிறது இவை பொதுவான கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டவை மட்டுமல்ல அவை விஞ்ஞான ஆராய்ச்சிகளாலும் ஆதரிக்கப்பட்டுள்ளன இந்த விளக்கப்படம் மேலாதிக்க உணர்வுகள் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் கண்டுபிடிப்புகளைக் காட்டினாலும் வெவ்வேறு வண்ணங்களை நாம் விளக்கும் விதத்தில் கலாச்சார வேறுபாடுகள் உள்ளன இந்த கலாச்சார மாறுபாடுகளைப் பார்ப்போம் இப்போது சிவப்பு நிறம் சீனாவில் வெவ்வேறு கலாச்சாரங்களில் வெவ்வேறு தொடர்புகளைக் கொண்டுள்ளது இது நல்ல அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது ஆனால் பல கொரியர்களுக்கு இது எதிர்மாறாகவே குறிக்கிறது பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளில் இது ஆண்பால் நிறமாக கருதப்படுகிறது ஜப்பானில் இது மகிழ்ச்சியுடன் தொடர்புடையது கானாவில் இது ஒரு துக்க உணர்வோடு தொடர்புடையது வேறு சில ஆப்பிரிக்க நாடுகளில் இது சூனியத்துடன் தொடர்புடையது மற்றும் மரணத்தை குறிக்கிறது இணை சூழ்நிலைகளில் சிவப்பு நிறத்தில் உடையணிந்தவர்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இருப்பினும் சாதனை சூழ்நிலைகளில் சிவப்பு எதிர்மறை அல்லது தவிர்க்கக்கூடிய பதில்களுடன் தொடர்புடையது எங்கள் திறமை மதிப்பீடு செய்யப்படும் அறிவுசார் சாதனை சூழலைப் பற்றியும் கூறப்படுகிறது அங்கு சிவப்பு தோல்வியுடன் தொடர்புடையது மற்றும் பச்சை வெற்றியுடன் தொடர்புடையது இந்த கண்டுபிடிப்புகள் இருந்தபோதிலும் மக்களின் சிவப்பு நிறத்தில் உள்ள சாதாரண சங்கங்கள் ஆற்றல் மற்றும் ஆர்வத்துடன் இருப்பதைக் காண்கிறோம் அவை தெளிவானவை அவை பெரும்பாலும் சந்தைப்படுத்தல் உத்தியாகப் பயன்படுத்தப்படுகின்றன இந்த யோசனையை நிரூபிக்க சில பிராண்ட் வண்ணங்களை ஆராய்ந்த ரெபேக்கா கிராஸின் ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை நான் இங்கு குறிப்பிடுவேன் கனடிய காலநிலைக்கு ஏற்ற சூடான குளிர்கால ஆடைகளை விற்கும் கோம்பியின் பிராண்டை அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பிராண்ட் அடையாளம் சிவப்பு நிறத்தை அடிப்படையாகக் கொண்டது இது அரவணைப்பு உணர்வுகளையும் கனேடியக் கொடியின் வண்ணங்களுடனான தொடர்புகளையும் தூண்டுகிறது ஸ்வீடிஷ் ஜனநாயக இளைஞர் லீக்கின் காட்சி அடையாளத்திற்கும் அவர் குறிப்பிடப்படுகிறார் இது அரசியல் தொடர்புகளுடன் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளதால் சிவப்பு நிறத்தைப் பயன்படுத்தியது மற்றும் ஸ்வீடிஷ் ஜனநாயகக் கட்சியைப் பொருத்தவரை சிவப்பு ரோல்களின் பாரம்பரிய அடையாளமாகும் அமைதி மற்றும் அமைதியைக் குறிக்க நீலத்தின் வெவ்வேறு சங்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இது எப்போதும் இந்த அர்த்தத்தில் வானத்தின் அல்லது கடலின் நீலத்துடன் தொடர்புடையது பெரும்பாலான நாடுகளில் இது ஆண்பால் நிறமாக பார்க்கப்படுகிறது ஈரான் ஒரு விதிவிலக்கு அங்கு நீலமானது விரும்பத்தகாத நிறமாக கருதப்படுகிறது நம் உளவியலில் வண்ணம் கொண்ட நேர்மறையான தொடர்புகள் இருந்தபோதிலும் மொழியில் அது இருக்க எதிர்மறையான பொருளைத் தொடர்புகொள்வதைக் காண்கிறோம் நீலம் ஒரு மனச்சோர்வை வெளிப்படுத்துகிறது மற்றும் மனச்சோர்வை பரிந்துரைக்கிறது இருப்பினும் நீலத்தின் நேர்மறையான அம்சங்கள் சந்தைப்படுத்தல் உத்தி மற்றும் வெவ்வேறு நிழல்களை மிகவும் திறம்பட பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வோ ஹிங் பொது அங்காடியில் ஒன்றாகும் இது ஒளிமயமான நீலத்துடன் துடிப்பான நீலத்தை இணைக்கும் பணக்கார காட்சி மொழியை ஈர்க்கிறது இது ஆசியாவின் பிரகாசமான விளக்குகளுக்கு மரியாதை செலுத்துகிறது அதே நேரத்தில் கண் இடத்தையும் வளிமண்டலத்தையும் சித்தரிக்கிறது மற்றொரு உதாரணம் வாழ்க்கை பயிற்சி நிறுவனமான சீக்பிரைட்டின் மோசமான படங்கள் இது தகவல் தொடர்பு மற்றும் தலைமை பற்றியது இந்த வாழ்க்கை பயிற்சி நிறுவனத்தின் விளம்பரங்களில் உள்ள நீலமானது தொழில்முறை மற்றும் நம்பகத்தன்மையை பரிந்துரைக்கிறது சந்தைப்படுத்தல் உத்திகளில் பச்சை நிறத்தின் வெவ்வேறு நிழல்களும் பயன்படுத்தப்படுகின்றன பிரகாசமான மற்றும் வெளிர் பச்சை நிறம் வளர்ச்சி உயிர்ச்சக்தி மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றைக் குறிக்கிறது அதேசமயம் பச்சை நிறத்தின் பணக்கார நிழல்கள் இருண்ட தொனியில் செல்வம் ஏராளமான மற்றும் க ti ரவத்தைக் குறிக்கின்றன ரெபேக்கா கிராஸ் இரண்டு பிராண்டுகளின் உதாரணங்களை எடுத்துள்ளார் ஒன்று அல்பாகா உணவகத்திற்கான வணிக அட்டையில் உள்ளது இது துடிப்பான பச்சை நிறத்தைப் பயன்படுத்துகிறது மேலும் இது புதிய மற்றும் ஆரோக்கியமான உணவைக் குறிக்கும் உணவகங்களின் பெயர்சேவை மையத்துடன் தொடர்புடையது ஹெல்சிங்கியில் தெரு உணவுத் திருவிழாவை ஊக்குவிப்பதற்காக கோகோரோ மற்றும் மோய் ஆகியோரின் வர்த்தகத்துடன் தொடர்புடையது ஃப்ளோரசன்ட் பச்சை ஆசியாவின் இரவு சந்தைகளின் நியான் விளக்குகளையும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய மற்றும் சோதனை உணவையும் தொடர்பு கொள்கிறது கருப்பு என்பது பல வண்ணங்களைக் கொண்ட மற்றொரு வண்ணமாகும் இது தனித்தன்மை சக்தி அதிநவீன மற்றும் உயர்நிலை தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது மறுபுறம் இது ஒரு இறுதிச் சடங்கு சூழ்நிலையுடனும் தொடர்புடையது மற்றும் அவர்கள் துக்கத்தைத் தூண்டுகிறார்கள் சந்தைப்படுத்தல் உத்திகளில் இது பெரும்பாலும் உலோக மற்றும் பளபளப்பான நிழல்களில் பயன்படுத்தப்படுகிறது இது பெரும்பாலும் சக்தி மற்றும் தனித்தன்மை மற்றும் தொழில்நுட்பத் திறனைக் குறிக்க மற்ற தைரியமான வண்ணங்களுடன் வேறுபடுகிறது வெள்ளை தூய்மை மற்றும் அப்பாவித்தனத்துடன் தொடர்புடையது மற்றும் அந்த பிராண்டுகளின் சந்தைப்படுத்துதலில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது அங்கு ஆளுமை எளிமை தூய்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றைப் பற்றியது வண்ணங்களில் சில வழக்கமான சங்கங்களும் உள்ளன எடுத்துக்காட்டாக பிரேசிலில் மக்கள் பச்சை மற்றும் மஞ்சள் நிற நிழல்களை அணிவதைத் தவிர்க்க முனைகிறார்கள் ஏனெனில் இவை பிரேசிலியக் கொடியின் நிறங்கள் மற்றும் பிரேசில் மக்கள் தங்கள் அன்றாட ஆடைகளுக்கு இதைப் பயன்படுத்த விரும்பவில்லை இந்த நடைமுறையானது அமெரிக்க நடைமுறையிலிருந்து மிகவும் வேறுபட்டது அதே நேரத்தில் கொடியின் நிறங்கள் எந்தவொரு தயாரிப்புக்கும் ஒரே நேரத்தில் அணியலாம் அதே நேரத்தில் வண்ணங்களும் மத அடையாளத்தைக் கொண்டுள்ளன உதாரணமாக குங்குமப்பூ இந்து மதத்தில் புனிதமாக கருதப்படுகிறது அதே சமயம் பச்சை இஸ்லாத்தில் புனிதமாக கருதப்படுகிறது தொழில்முறை தகவல்தொடர்பு சூழலில் வண்ணம் மற்றும் உளவியல் செயல்பாட்டின் பரந்த மாதிரியான சூழல் கோட்பாட்டில் வண்ணத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இது வண்ணத்திற்கும் அதன் விளைவு அறிவாற்றல் மற்றும் நடத்தைக்கும் இடையிலான உறவுகளை விளக்குகிறது மற்றும் கணிக்கிறது இந்த கோட்பாட்டின் படி வண்ணம் என்பது ஒரு குறிப்பிட்ட வண்ணத்தை சுமந்து செல்லும் நபரைப் பற்றிய பல்வேறு வகையான தகவல்களை அடையாளமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லெக்சிக்கல் அல்லாத காட்சி தூண்டுதலாகும் இது உளவியல் ரீதியான பொருத்தப்பாட்டைக் கொண்ட வெவ்வேறு அர்த்தங்களுடன் தொடர்புடையது மேலும் இந்த பொருத்தம் வண்ணங்களின் உள்ளார்ந்த மதிப்புகளுக்கு அப்பாற்பட்டது மேலும் இனிமையான மற்றும் விரும்பத்தகாத எளிமையான மற்றும் மேலோட்டமான மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டது எங்கள் மூளை அவற்றை உடனடியாகவும் தானாகவும் செயலாக்க வல்லது சொற்கள் அல்லாத தகவல்தொடர்புகளின் இந்த அம்சத்தைப் பற்றி பேசும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தையும் நான் குறிப்பிடுவேன் இது ஜான் கேஜ் புத்தகத்தின் தலைப்பு 1999 இல் வெளியிடப்பட்ட வண்ணம் மற்றும் கலாச்சார பயிற்சி மற்றும் பழங்காலத்திலிருந்து சுருக்கம் வரை பொருள் இதில் வண்ணம் என்பது ஒரு தொடர்ச்சியான வரலாற்று நிகழ்வு என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் இதன் மொழி போன்ற பொருள் குறிப்பிட்ட சூழலில் அனுபவம் மற்றும் விளக்கம் அளிக்கப்படுகிறது எலியட் மற்றும் மேயர் போன்ற பிற கோட்பாட்டாளர்களும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் பொருளை சூழலிலிருந்து அல்லது அதை எதிர்கொள்ளும் சூழலில் இருந்து பிரிக்க முடியாது என்று கூறியுள்ளனர் இது ஒரு வண்ணத்தைப் பற்றிய நமது உணர்வைப் பாதிக்கும் ஒரு சூழல் மற்றும் கூடுதல் புரிதலையும் தகவலையும் தருகிறது எடுத்துக்காட்டாக பொருளின் வடிவம் மற்றும் அமைப்பின் வண்ணத்தைக் காணலாம் இந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட சூழலில் வைப்பது போன்றவை ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் கூடுதல் விளக்கங்களை வழங்குகிறது ஆயினும்கூட நம் ஆளுமை பற்றிய துப்புகளை மற்றவர்களுக்கு வழங்குவதன் மூலம் வண்ணங்கள் நம் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை பாதிக்கின்றன என்று நாம் கூறலாம் காலையில் நீங்கள் கண்களைத் திறக்கும் தருணம் உங்கள் மூளை ஏழு மில்லியனுக்கும் அதிகமான வண்ணங்களால் நிரம்பியுள்ளது சில வண்ணங்கள் உங்களுக்கு தலைவலியைக் கூட தரக்கூடும் என்று நம்புங்கள் வண்ணங்களுக்குப் பின்னால் உள்ள உளவியலை நீங்கள் புரிந்துகொண்டவுடன் உலகைப் பெறுவதற்கு நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் அடிப்படை வண்ணங்களைப் பற்றிய புரிதலுடன் நீங்கள் ஒரு சிறந்த சந்தைப்படுத்துபவராக மாறி அதிக விற்பனையைச் செய்யலாம் சில வண்ணங்களின் சக்தியை நீங்கள் மக்களைப் பாதிக்கவும் உங்களை மேலும் நம்பவைக்கவும் பயன்படுத்தலாம் வண்ண உளவியல் பற்றிய அறிவு மற்றொரு நபரின் காரின் நிறத்தைப் பார்ப்பதன் மூலம் அவர்களின் ஆளுமையைப் படிக்கவும் உதவும் உலகை 7 மில்லியன் வெவ்வேறு வண்ணங்களில் நாம் காண்கிறோம் என்றாலும் வண்ணங்கள் அவர்களின் மனநிலையையும் வாங்கும் முடிவுகளையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதற்கான ஒரு சிறிய துப்பும் பெரும்பாலான மக்களுக்கு இல்லை சில வண்ணங்களை அணிவதன் மூலம் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் வெற்றிபெற உதவும் ஒரு குறிப்பிட்ட வழியை நீங்கள் உணர முடியும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் நாளை ஒரு நேர்காணல் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உண்மையிலேயே வேலையை விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் நேர்காணலுக்கு முன்னும் பின்னும் விண்ணப்பதாரர்களின் நீண்ட பட்டியல் உள்ளது இப்போது நீல வண்ணம் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையுடன் தொடர்புடையது எனவே நேர்காணலுக்கு நீல நிறத்தை அணிவதற்கான எளிய செயல் பணியமர்த்தல் மேலாளரை அறியாமலேயே உங்களை மேலும் நம்ப வைக்கும் உங்களிடம் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான நிகழ்வு இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் நீல நிறத்தை அணிவதன் மூலம் நீங்கள் அதிக நம்பகத்தன்மையைக் கண்டீர்கள் மேலும் வணிக ஒப்பந்தம் உங்களுக்கு ஆதரவாக மாற வாய்ப்புள்ளது ஒரு வண்ணம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மற்றொரு பெரிய நிறம் கருப்பு மற்றும் அது மிகவும் உற்சாகமாகத் தெரியவில்லை என்றாலும் இது பார்வையாளருக்கு சக்திவாய்ந்த உளவியல் விளைவுகளை ஏற்படுத்துகிறது கருப்பு நிறத்தின் பின்னால் உள்ள உளவியல் அது சக்தியையும் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கிறது என்று கூறுகிறது ஆனால் அது உங்களை கெட்டவராகவோ அல்லது தீயவராகவோ தோன்றச் செய்யலாம் நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வ மனிதனுடன் இருக்க விரும்பும் பெண்களை ஈர்க்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் உங்கள் துணிகளை கருப்பு ஆடைகளுடன் தனிப்பயனாக்க மறக்காதீர்கள் கருப்பு நிறத்தில் மெலிதான விளைவுகளும் உள்ளன மேலும் இது அதிக எடை கொண்டவர்களுக்கு அதிசயங்களைச் செய்கிறது மற்றும் பேசுவதற்கு மெலிதாக இருக்க வேண்டும் முக்கிய வண்ணங்களையும் அவற்றின் பின்னால் உள்ள உளவியலையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை மற்றொருவரின் ஆளுமையைப் படிக்க இந்த அறிவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நீண்ட காலமாக உளவியலைப் படித்தவுடன் ஒரு நபரைச் சுற்றியுள்ள வண்ணங்கள் அவரது ஆளுமை பற்றி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு நிறைய சொல்ல முடியும் என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் அவர் வைத்திருக்கும் கார்கள் உடைகள் மற்றும் கேஜெட்டுகள் குறித்து ரகசியம் கவனம் செலுத்துகிறது நீங்கள் ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்குள் செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் 15 வெவ்வேறு நபர்கள் அனைவரும் தங்கள் தொழிலைப் பற்றிப் பேசுவதையும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முயற்சிக்கிறார்கள் இந்த அறிவு இல்லாமல் அவர்களின் ஐபாட்கள் கைக்கடிகாரங்கள் காலணிகள் அல்லது தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் ஒவ்வொரு நபரின் ஆளுமை பற்றியும் அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும் என்பதை நீங்கள் ஒருபோதும் கருத்தில் கொள்ள மாட்டீர்கள் எனவே இது தகவல்தொடர்புகளின் சொற்கள் அல்லாத அம்சங்களின் வளர்ந்து வரும் பரிமாணமாக புரிந்து கொள்ளப்படுகிறது நான் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளும் மற்றொரு அம்சம் ஓல்ஃபாக்டிக்ஸ் அதாவது வாசனை மற்றும் வாசனை மூலம் தொடர்பு இது உடல் மொழியின் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மற்றும் குறைவாகப் படித்த அம்சமாகும் அதன் முக்கியத்துவம் சமீபத்தில் மட்டுமே உணரப்படுகிறது எங்கள் சமூக செயல்பாட்டில் வாசனை ஒரு குறிப்பிட்ட பங்கைக் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு உளவியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது ஆரம்பத்தில் இனிமையான வாசனைகள் ஈர்க்க உதவுகின்றன அதே சமயம் விரும்பத்தகாதவை மற்றவர்களை விரட்டுகின்றன ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாசனை இனிமையானது அல்லது விரும்பத்தகாதது என்று கண்டறிவது எளிதல்ல நினைவகத்துடன் ஒரு குறிப்பிட்ட வாசனையின் தொடர்பு எப்போதும் இருக்கும் எங்கள் பழைய நினைவுகள் பெரும்பாலும் சில வாசனையுடன் தொடர்புடையவையாகும் மேலும் ஒரு குறிப்பிட்ட வாசனையின் மறுபடியும் நம்மை காலப்போக்கில் பின்னோக்கி கொண்டு செல்லக்கூடும் அதே நேரத்தில் வாசனை தற்போது நிகழும் அனுபவத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அதை நம் நினைவில் முழுமையாக வைத்திருக்கிறோம் ஒரு வாசனை எச்சரிக்கை அமைப்பாகவும் செயல்படலாம் சில கலாச்சாரங்கள் மற்றவர்களை விட மணம் மிகுந்தவை மேலும் வாசனையைப் பற்றிய நமது பாராட்டிலும் வளர்ந்த நாடுகளில் பெரும்பாலான கலாச்சார வேறுபாடுகள் உள்ளன என்பதற்கு இது நம்மை உணர்த்துகிறது உடல் நாற்றங்கள் மற்றும் வாசனையால் மக்கள் சங்கடமாக இருப்பது பொதுவாகக் கண்டறியப்படுகிறது எனவே அவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட நறுமணங்களை அணிவதற்கு நிறைய பணம் செலவிடுகிறார்கள் அமெரிக்காவில் பல மக்கள் உடல் நாற்றத்தை புண்படுத்தும் என்று கருதுவதாகவும் வலுவான உடல் வாசனையுள்ள ஒரு நபருடன் பேசுவதையோ அல்லது உரையாடுவதையோ தவிர்ப்பார்கள் என்றும் எனவே நறுமணம் கொலோன்கள் டியோஸ் அஃப்டர்ஷேவ்ஸ் போன்றவற்றின் இயற்கையான உடல் நாற்றங்களை வெல்ல எங்களுக்கு மிக வலுவான சந்தை உள்ளது இதற்கு மாறாக அரபு நாடுகளில் உடல் நாற்றங்களை சிறப்பாக ஏற்றுக்கொள்வதையும் அவை இயற்கையான பகுதியாகக் கருதப்படுவதையும் நாம் காண்கிறோம் வாசனையைப் பொறுத்தவரை எங்கள் விருப்பத்தேர்வுகள் உலகளாவியவை அல்ல எனவே சொற்கள் அல்லாத குறியீடுகளின் பிற விளக்கங்களைப் போலவே ஓல்ஃபாக்டிக்ஸ் இடை கலாச்சார தொடர்புகளையும் பாதிக்கலாம் அதே போல் மற்றவர்களுடன் உரையாடலில் ஈடுபடுவதற்கான எங்கள் விருப்பத்தையும் பாதிக்கும் நமது வாசனை நமது இயற்கையான உடல் வாசனையால் பாதிக்கப்படுகிறது இது நமது சுகாதாரம் மற்றும் ஒரு வாசனை திரவியம் அல்லது தியோ வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட வாசனையைப் பயன்படுத்துவதன் அடிப்படையில் நமது பழக்கவழக்கங்களாலும் பாதிக்கப்படுகிறது இது வியர்வையைத் தூண்டும் சில செயல்களாலும் பாதிக்கப்படுகிறது இது நம் ஆரோக்கியத்தாலும் பாதிக்கப்படுகிறது ஏனென்றால் சில நோய்களுக்கு ஒரு துர்நாற்றம் இருப்பதால் ஆனால் ஒரு வாசனை என்பது ஒரு உயிரியல் மற்றும் உளவியல் அனுபவம் மட்டுமல்ல இது ஒரு சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளாகும் மேலும் இது நமது விருப்பத்தையும் வெறுப்பையும் தீர்மானிக்கிறது இது நமது சமூக நிலைகள் பொருளாதார வர்க்கம் நிலை மற்றும் சக்தி பற்றிய திட்டவட்டமான தடயங்களை அனுப்பும் நேரம் எடுத்துக்காட்டாக விலையுயர்ந்த வாசனை திரவியம் கொலோன் அல்லது பின்னாளில் அணிவது ஒரு குறிப்பிட்ட நிலை மற்றும் செல்வத்தைக் குறிக்கும் மறுபுறம் வியர்வையின் வலுவான வாசனையானது ஒரு நபரை குறைந்த நிதி நிலையிலிருந்து வந்தவராகவும் நிறைய உழைப்பில் ஈடுபட வேண்டியவராகவும் இருக்கலாம் ஒரு நல்ல சொற்கள் இல்லாத தோற்றத்தை உருவாக்க ஒரு வாசனை இவ்வாறு திறம்பட பயன்படுத்தப்படலாம் ஒரு முக்கியமான சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு நேர்மறையான வாசனை மற்ற மக்கள் மீது நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கும் எந்த வாசனை திரவியங்கள் அழகியல் இனிமையானவை என்ற மேற்கத்திய கருத்துக்கள் உலகளாவியவை அல்ல என்பது கவனிக்கத்தக்கது இந்த சூழலில் சில சுவாரஸ்யமான பழக்கவழக்கங்களையும் விருப்பங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எத்தியோப்பியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி கால்நடைகளை வளர்க்கிறது மாடுகளின் வாசனையை விட கவர்ச்சிகரமான எந்த வாசனையும் இல்லை என்பதைக் கண்டறிந்துள்ளது ஏனெனில் மாலியின் டோகன் வெங்காயத்தின் வாசனை மிகவும் கவர்ச்சிகரமான மணம் மற்றும் அவர்களின் உடல்கள் முழுவதும் வறுத்த வெங்காயம் உள்ளன மிகவும் விரும்பத்தக்க வாசனை திரவியங்கள் ஆப்பிரிக்க புஷ்மேனைப் பொறுத்தவரை மணம் மிக அருமையான மணம் மற்றும் மேற்கத்திய சுவை நுணுக்கத்தில் தெளிவாக இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் நறுமணம் மற்றும் வாசனை திரவியங்களைப் பயன்படுத்துவதைப் பொறுத்தவரை அரபு கலாச்சாரங்கள் மிகவும் சிக்கலான அழகியலைக் கொண்டுள்ளன பெண்கள் தங்கள் உடலின் வெவ்வேறு பாகங்களை வாசனை திரவியத்திற்கு பரவலான நறுமணங்களைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த வாசனை திரவியங்கள் பிற பெண்கள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் நிறுவனத்தில் தனியார் சூழ்நிலைகளில் மட்டுமே பெண்களால் பயன்படுத்தப்படுகின்றன பொது அல்லது ஆண்களின் நிறுவனத்தில் வாசனை திரவியங்களை அணிவது விபச்சார மாதிரிகளின் அறிகுறியாக கருதப்படுகிறது இந்த அம்சத்தை மிகவும் சுருக்கமாக ஒரு பிரெஞ்சு மருத்துவ நரம்பியல் உளவியலாளர் ஜெலினா ஜார்ஜெவிக் முன்வைத்துள்ளார் அவர் ஒரு வாசனை வாசனை போன்ற அடிப்படை செயல்முறைகள் கூட நாம் எங்கிருந்து வருகிறோம் நமக்குத் தெரிந்தவற்றால் பாதிக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார் தனிப்பட்ட வாசனையின் சிக்கல்கள் பல கலாச்சாரங்களில் அதிநவீன வகைப்பாடு முறைகளுக்கு உட்பட்டவை அமேசானிய தேசானா சமூகத்தின் சராசரி உறுப்பினர் ஒரு நபரின் தனித்துவமான வாசனையானது வெவ்வேறு வாசனைகளின் கலவையாகும் என்பதை உடனடியாக விளக்கும் குறிப்பிட்ட கண்டுபிடிப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர்களால் பயன்படுத்தப்படும் சொல் ஓமா செரிரி மற்றும் இது இயற்கையான தனிப்பட்ட நாற்றங்களின் கலவையாகும் இது ஒருவர் உண்ணும் உணவின் மூலம் பெறப்படுகிறது உணர்ச்சிகளால் ஏற்படும் நாற்றங்கள் மற்றும் கருவுறுதலுடன் தொடர்புடைய அவ்வப்போது வரும் நாற்றங்கள் தனிப்பட்ட உடல் நாற்றத்தின் கூறுகளின் மதிப்பீடு அறிவியல் பூர்வமாக துல்லியமானது மற்றும் மேற்கத்திய விஞ்ஞானிகளைப் போலல்லாமல் தேசனா இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள இந்த ஒவ்வொரு வாசனையையும் நிமிட மற்றும் தெளிவான விவரங்களில் விவரிக்க முடிகிறது தொழில்கள் எங்கள் வாசனையையும் வாசனையையும் மையமாகக் கொண்டுள்ளன அவை பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொலோன்கள் ஸ்ப்ரேக்கள் ஆகியவற்றிற்கான சந்தையைப் பார்க்க முடியும் அவை நம் வீடுகளில் சுத்திகரிக்கவும் நறுமணத்தை உருவாக்கவும் பயன்படுத்துகின்றன ஜப்பானில் குறிப்பாக மணம் பணியிடத்திலும் பயன்படுத்தப்படுகிறது கட்டடக்கலை மற்றும் கட்டுமான நிறுவனமான ஷிமிசு ஏர் கண்டிஷனிங் குழாய்கள் மூலம் நறுமணத்தை வழங்க கணினிமயமாக்கப்பட்ட நுட்பங்களை உருவாக்கியுள்ளது இதனால் ஊழியர்களின் செயல்திறனை அதிகரிக்க முடியும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் விளம்பரதாரர்கள் வாசனை முக்கியமானது என்றும் பிரிட்டிஷ் கடைகள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியான மற்றும் நேர்மறையான சட்டகத்திற்குள் கொண்டுவர ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளில் புதிதாக உலர்ந்த கைத்தறி சாக்லேட் அல்லது கஸ்தூரி போன்ற இயற்கை வாசனையைப் பயன்படுத்துகின்றன என்றும் நம்புகிறார்கள் எனவே ஒரு வாசனை வணிக ரீதியான இருப்பைக் கொண்டுள்ளது என்று நாம் முடிவு செய்யலாம் இது நமது உடல் தோற்றம் மற்றும் கலைப்பொருட்கள் பற்றிய விவாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது நமது உடல் மொழியும் நமது தோற்றமும் நிறைய வெளிப்படுத்துகின்றன வேறு எதையும் நாம் கவனிப்பதற்கு முன்பு நம்மில் பெரும்பாலோர் மற்றொரு நபரின் உடல் தோற்றத்தையும் உடல் மொழியையும் கவனிக்கிறோம் மேலும் எங்கள் முதன்மைக் கருத்தாய்வு பெரும்பாலும் இந்த இரண்டு அம்சங்களையும் அடிப்படையாகக் கொண்டது சரியான ஆடை மற்றும் பொருத்தமான பாகங்கள் குறிப்பிட்ட மற்றும் இலக்கு முடிவுகளை பெற எங்களுக்கு உதவுகின்றன சில செய்திகளை ஆழமான முறையில் அனுப்பவும் பார்வையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை உருவாக்கவும் அவை நமக்கு உதவுகின்றன அதே நேரத்தில் இந்த சூழலில் எங்கள் தேர்வுகள் எங்கள் சமூக பொருளாதார நிலையைப் பற்றிய தடயங்களை வெளிப்படுத்துகின்றன இருப்பினும் இந்த யோசனை வணிகத்திற்கும் தொழில்முறை உலகத்திற்கும் அப்பாற்பட்டது சமுதாயத்தின் வெவ்வேறு பிரிவுகளுக்கு உடல் தோற்றத்தைப் பொறுத்தவரையில் அவற்றின் சொந்த விருப்பத்தேர்வுகள் இருப்பதையும் கலைப்பொருட்களின் பயன்பாட்டைப் பொறுத்தவரையில் ஆடைக் குறியீடு ஹேர் டூ மற்றும் கால்பந்து வீரர்கள் அல்லது பைக்கர்கள் அல்லது அரசியல் தலைவர்களின் அணிகலன்கள் மற்றும் அந்த விஷயங்களைப் பற்றி நாம் பார்க்கலாம் ஒப்பீட்டு புரிதல் நமது உடல் தோற்றத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வகை ஆளுமையை உருவாக்குவதில் கலைப்பொருட்களின் பயன்பாடு பற்றி சொல்ல முடியும் இந்த சிக்கல்கள் பாரம்பரியமாக இனவியலாளர் மற்றும் நடத்தை விஞ்ஞானியால் ஆய்வு செய்யப்பட்டன ஆனால் அவை இப்போது கலாச்சார மற்றும் வணிக தகவல்தொடர்புகளிலும் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான முதன்மைக் காரணம் இந்த கருத்தை அடிப்படையாகக் கொண்டது நமது பாகங்கள் நம்முடைய சுய மரியாதை உணர்வைக் குறிக்கின்றன நாம் அணியும் உடைகள் நாம் தேர்ந்தெடுக்கும் செல்போன் கவர் நாம் எடுத்துச் செல்லும் பணப்பையை நம்மிடம் உள்ள சன்கிளாஸ்கள் நம் விருப்பங்களைத் தொடர்புகொள்வதோ அல்லது இல்லாமலோ இருக்கும் பச்சை குத்தல்கள் மற்றும் முடிவுகள் நம் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை அடிப்படையாகக் கொண்டவை அவை எங்கள் பாலினம் நிலை எங்கள் நிலை ஆளுமை மற்றும் ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடனான எங்கள் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன பொதுவாக பாகங்கள் சுத்தமாகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று கூறலாம் வறுத்தெடுக்கப்பட்ட பெல்ட் என்றால் துண்டிக்கப்பட்ட காலணிகள் மற்றும் ஒரு கட்டுப்பட்ட பிரீஃப்கேஸ் ஆகியவை பாதுகாப்பற்றதாகத் தோன்றுவது மட்டுமல்லாமல் அவற்றைக் கவனிக்க கவலைப்படாத ஒரு ஆளுமையையும் அவை பரிந்துரைக்கின்றன எனவே அவற்றை முறையாக பராமரிக்க போதுமான அளவு அக்கறை இல்லை என்ற செய்தியை நாங்கள் அனுப்புகிறோம் இது சோம்பேறி மற்றும் கவலைப்பட முடியாத ஒரு நபரின் அறிகுறியாக எளிதில் விளக்கப்படுகிறது எனவே உடல் தோற்றம் மற்றும் ஆபரணங்களைப் பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு எங்கள் ஆளுமை பற்றிய கருத்துக்களை உருவாக்க உதவுகிறது இருப்பினும் எங்கள் தேர்வுகளின் அடிப்படைக் காரணி ஒரு சூழலுக்குள் சரியானதாக இருக்க வேண்டும் மற்றும் சூழலின் அடிப்படையில் நாம் நிலைமை மற்றும் தகவல் தொடர்பு நடைபெறும் இடம் என்று பொருள் இதற்கு வெவ்வேறு கலாச்சார விழுமியங்களைப் பற்றிய ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வு அதை நோக்கிய நமது உணர்திறன் மற்றும் இந்த வேறுபாடுகளை முன்கூட்டியே அறிந்துகொள்வதற்கான ஒரு பச்சாதாபமான திட்டமிடல் தேவை அவற்றின் பாகங்கள் சொந்த மொழியைக் கொண்டுள்ளன துணிகள் அவற்றின் சொந்த மொழியையும் கொண்டுள்ளன எடுத்துக்காட்டாக காஷ்மீர் மற்றும் பருத்தி அணிந்தவர் அதிநவீனமானவர் என்றும் நபர் செய்ய வேண்டிய கிணறு என்றும் கூறுகிறார்கள் தோல் முதலியன போன்ற கடினமான பொருட்கள் சில தொழில்களில் வரவேற்கப்படாத ஒரு சண்டை மற்றும் உறுதிப்பாட்டை பரிந்துரைக்கின்றன நாம் அணியும் காலணிகளின் வகை ஒரு குறிப்பிட்ட அரசியலை ஒரு குறிப்பிட்ட நிலை மற்றும் வயது மற்றும் பேஷன் உணர்வையும் குறிக்கிறது ஒரு தொழில்முறை உடை மற்றும் தோற்றம் நம்பிக்கையை அதிகரிக்கிறது மற்றும் மக்களுக்கு ஒரு பரந்த முன்னோக்கை அளிக்கிறது என்பதையும் ஒரு ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது இப்போது உடல் மொழியின் எல்லைக்குள் வந்துள்ள மற்றொரு அம்சம் பச்சை குத்துதல் பற்றிய ஆய்வு பச்சை குத்திக்கொள்வது உடல் மொழியின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைக் குறிக்கிறது அவை நம் உடலுக்கு நிரந்தர அலங்காரம் போன்றவை அவற்றை எளிதில் அகற்ற முடியாது எனவே அவை பெரும்பாலும் ஒரு சுய முத்திரை என்று அழைக்கப்படுகின்றன பேசும் ஒரு வடு மற்றும் இன்னும் எளிதாக பதிலளிக்க முடியாது அவர்கள் இருப்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த கூற்று ஒரு விதத்தில் நம் மாம்சத்தில் உறைந்துள்ளது சில ஆராய்ச்சியாளர்கள் ஃபேஷன் மற்றும் பேஷன் எதிர்ப்பு இடையே ஒரு வேறுபாடு வரையப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றனர் அவர்களைப் பொறுத்தவரை ஃபேஷன் தொடர்ச்சியான மற்றும் முறையான மாற்றத்தால் வகைப்படுத்தப்பட வேண்டும் மறுபுறம் ஒரு ஃபேஷன் எதிர்ப்பு ஒப்பீட்டளவில் பழமைவாதமானது மற்றும் மாற்றத்திற்கு மிகவும் எதிர்ப்புத் தெரிவிக்கிறது பச்சை குத்தல்கள் பொதுவாக இந்த வகை ஃபேஷன் எதிர்ப்பு வகைகளில் வைக்கப்படுகின்றன அவை சமூக மற்றும் கலாச்சார தொடர்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் மாயையை உருவாக்குகின்றன இதையெல்லாம் சொல்லிவிட்டு பயனுள்ள தகவல்தொடர்புக்கான சூழலை அங்கீகரிப்பது அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் நாம் தொடர்பு கொள்ள விரும்பும் செய்தி என்ன அதைப் பெறுபவர்கள் யார் அவற்றில் எந்த வகையான விளைவு உருவாகும் மேற்கத்திய ஊடகங்களால் அரை நிர்வாண ஃபக்கீர் என்று அடிக்கடி கேலி செய்யப்பட்ட எங்கள் தேச மகாத்மா காந்தியின் தந்தை எங்கள் பெரிய தலைவரை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அவர் இந்த விதத்தில் ஆடை அணிந்திருந்தார் என்பது அவருக்கு நம் நாட்டின் மக்களுடன் ஒரு உணர்ச்சிபூர்வமான தொடர்பு இருப்பதாகவும் அவர் உண்மையிலேயே அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மக்கள் கொண்டிருக்கும் இந்த பச்சாதாபமான புரிதலை விட எந்த ஃபேஷன் உணர்வும் அதிகமாக இருக்க முடியாது உடல் மொழியின் இந்த அம்சங்களைப் பற்றிய எனது விவாதத்தை இந்த கட்டத்தில் முடிப்பேன் எங்கள் அடுத்த தொகுதியில் சொற்கள் அல்லாத தகவல்தொடர்புகளின் வளர்ந்து வரும் வேறு சில அம்சங்களை நான் எடுத்துக்கொள்வேன்